நல்வரவு இன்று அறிவுசார் சொத்துரிமைகள் இன்டெலக்ஸுவல் ப்ரொபெர்ட்டி ரைட்ஸ் மற்றும் அது தொடர்பான நெறிமுறைகள் எதிக்ஸ் பற்றி விவாதிப்போம் இன்றைய விவாதத்தின் சுருக்கத்தைப் பார்ப்போம் எனவே இந்த தொகுதியில் அறிவுசார் சொத்துரிமை என்றால் என்ன என்பதைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் IPR இன் பல்வேறு வகைகளைப் பற்றி விவாதிப்போம் செயல்பாடுகளின் அறிவுசார் சொத்து சங்கிலி என்ன அறிவுசார் சொத்து என்பது ஏன் ஒரு அசையா சொத்து என்பது பற்றி விவாதிப்போம் அறிவுசார் சொத்துரிமைக்கு ஏன் பாதுகாப்பு தேவை இன்று IPR எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது காப்புரிமையைப் பேட்டண்ட் பற்றி விவாதிப்போம் இதன் பொருள் பாதுகாப்பு காப்புரிமை பேட்டண்ட் உரிமையாளர்களின் உரிமைகள் மற்றும் எதற்கு காப்புரிமை பேட்டண்ட் பெறலாம் போன்றவை ஆகும் டிரேட் மார்க்கின் பொருள் நோக்கம் டிரேட் மார்க் ஆக எதைப் பாதுகாக்கலாம் தொழில்துறை வடிவமைப்பின் இண்டஸ்ட்ரியல் டிசைன் பொருள் தொழில்துறை வடிவமைப்பை இண்டஸ்ட்ரியல் டிசைன் ஏன் பாதுகாக்க வேண்டும் மற்றும் தொழில்துறை வடிவமைப்பாக எதைப் பாதுகாக்கலாம் என்பதைப் பற்றி விவாதிப்போம் புவியியல் குறிகாட்டிகளின் பொருள் புவியியல் குறியீடுகளுக்கு ஏன் பாதுகாப்பு தேவை புவியியல் குறியீடுகள் ஜியோகிராபிகள் இண்டிகேசன்ஸ் மற்றும் டிரேட் மார்க் ஆகியவற்றைப் பற்றியும் விவாதிப்போம் பதிப்புரிமைகள் காபிரைட்ஸ் மற்றும் தொடர்புடைய உரிமைகளின் அர்த்தம் பதிப்புரிமைகளைப் பாதுகாப்பது வைத்திருப்பவர்களின் உரிமைகள் தொழில்நுட்பம் மற்றும் பதிப்புரிமைகளில் காபிரைட்ஸ் முன்னேற்றங்கள் பதிப்புரிமையின் காபிரைட்ஸ் நன்மைகள் மற்றும் பிற தொடர்புடைய உரிமைகள் பற்றி விவாதிப்போம் மேலும் உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு வேர்ல்டு இன்டெலக்ஸுவல் ப்ரொபெர்ட்டி ஆர்கனைசேஷன் பற்றியும் விவாதிப்போம் எனவே முதலில் அறிவுசார் சொத்து இன்டெலக்ஸுவல் ப்ரொபெர்ட்டி என்றால் என்ன என்பதைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் எனவே அறிவுசார் சொத்து என்பது மனித நுண்ணறிவின் அருவமான உருவாக்கம் ஆகும் மேலும் இது முக்கியமாக பதிப்புரிமைகள் காபிரைட்ஸ் காப்புரிமைகள் பேட்டண்ட் மற்றும் டிரேட் மார்க்ஸ் மற்றும் வணிக ரகசியங்கள் விளம்பர உரிமைகள் தார்மீக உரிமைகள் மற்றும் நியாயமற்ற போட்டிக்கு எதிரான உரிமைகள் போன்ற பிற வகையான உரிமைகளுடன் உள்ளடக்கியது அறிவுசார் சொத்துரிமையில் பல்வேறு பிரிவுகள் உள்ளன மேலும் பல்வேறு பிரிவுகள் என்ன என்பதை இங்கே பார்க்கப் போகிறோம் இதை 2 முக்கிய வகைகளாகப் பிரிக்கலாம் ஒன்று இண்டஸ்ட்ரியல் ப்ரொபெர்டி இதில் முக்கியமாக கண்டுபிடிப்புகள் டிரேட் மார்க்ஸ் புவியியல் குறியீடுகள் மற்றும் தொழில்துறை வடிவமைப்புகளுக்கான காப்புரிமைகள் அடங்கும் நாவல்கள் கவிதைகள் மற்றும் நாடகங்கள் திரைப்படங்கள் இசை ஓவியங்கள் ஓவியங்கள் புகைப்படங்கள் மற்றும் சிற்பங்கள் மற்றும் கட்டிடக்கலை வடிவமைப்புகள் போன்ற இலக்கியப் படைப்புகளை உள்ளடக்கியது பதிப்புரிமை ஆகும் அறிவுசார் சொத்துரிமையில் ஈடுபடும் செயல்பாடுகளின் சங்கிலி பற்றி இப்போது விவாதிப்போம் இவ்வாறு செயல்பாட்டின் சங்கிலி உருவாக்கம் புதுமை வணிகமயமாக்கல் பாதுகாப்பு மற்றும் அமலாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கியது உருவாக்கம் என்பது ஒரு புதிய தயாரிப்பு அறிவுசார் சொத்துரிமை மற்றும் உரிமைகளுக்கு ஒவ்வொரு நிலைகளும் முக்கியமானவை மற்றும் அது பாதுகாப்பு எனவே நாம் படைப்பைச் சொல்லும்போது இது ஒரு புதிய தயாரிப்பு கண்டுபிடிப்புடன் வருகிறது இது முன்பு காணப்படாத ஒன்று வணிகமயமாக்கல் செயல்படுத்தல் மற்றும் விற்பனைக்கு கிடைக்கும் எனவே நீங்கள் அதில் பணம் சம்பாதிக்கலாம் அல்லது லாபம் ஈட்டலாம் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் சட்டப்படி நகலெடுக்கவோ திருடவோ முடியாத அமலாக்கம் எனவே அறிவுசார் சொத்துரிமை பற்றி நாம் ஏன் இவ்வளவு அக்கறை கொண்டோம் அதை பாதுகாப்பது ஏன் மிகவும் முக்கியமானது இது ஒரு அசையா சொத்து என்பதால் இப்போது அறிவுசார் சொத்து ஏன் அசையா சொத்து என்று விவாதிப்போம் எனவே உறுதியான சொத்து என்பது உடல் ரீதியாக தொடக்கூடிய ஒரு சொத்து நிலம் வீடுகள் பைக்குகள் கார்கள் போன்றவை அசையா சொத்து என்பது பார்க்கவோ அல்லது தொடவோ முடியாத ஒன்று இது எளிதில் கையகப்படுத்தக்கூடியது மற்றும் இனப்பெருக்கச் செலவு மிகக் குறைவு இந்த 2 விஷயங்களைப் போன்ற காரணங்களால் எளிதாகப் பயன்படுத்த முடியும் மேலும் இனப்பெருக்கச் செலவு மிகக் குறைவு அறிவுசார் சொத்து என்பது அசையா சொத்து என்பது போல இந்த அசையா சொத்தை பாதுகாப்பது மிகவும் முக்கியம் எனவே இந்த அசையா சொத்துக்கு ஏன் பாதுகாப்பு தேவை ஏனெனில் ஒரு புதிய தயாரிப்பு வடிவமைப்பை உருவாக்குவதில் எப்போதும் அதிக செலவு இருக்கும் இலவச சவாரி பிரச்சனைகளை தவிர்க்க உயர் ஆராய்ச்சி நடவடிக்கைகள் இதில் அடங்கும் பிறர் சொந்தச் சொத்தை இலவசமாகப் பயன்படுத்துதல் விசுவாசமான பின்பற்றுபவர்களைப் பராமரித்தல் மற்றும் சாம்பல் சந்தைகளில் நானும் போன்ற படைப்புகளைத் தடுப்பது மற்றும் லாபத்தைத் தக்கவைத்துக்கொள்வது போன்றவை இதில் பல்வேறு வகையான அறிவுசார் பண்புகளைக் காண்கிறோம் காப்புரிமைகள் டிரேட் மார்க்ஸ் தொழில்துறை வடிவமைப்புகள் புவியியல் குறிகாட்டிகள் மற்றும் பதிப்புரிமைகள் ஒவ்வொன்றின் அர்த்தத்தையும் ஒவ்வொன்றின் விவரங்களையும் அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் விவாதிப்போம் காப்புரிமையுடன் தொடங்குவோம் எனவே காப்புரிமை என்பது ஒரு கண்டுபிடிப்பு ஒரு தயாரிப்பு அல்லது ஏதாவது ஒரு புதிய வழியை வழங்கும் செயல்முறைக்கு வழங்கப்படும் பிரத்யேக உரிமையாகும் அல்லது அது ஒரு சிக்கலுக்கு புதிய தொழில்நுட்ப தீர்வை வழங்குகிறது எனவே இதுதான் புதிய வார்த்தை இங்கே முக்கியமானது இது ஒரு கண்டுபிடிப்பு ஒரு தயாரிப்பு அல்லது செயல்முறைக்கு வழங்குகிறது இது ஏதாவது ஒரு புதிய வழியை வழங்குகிறது அல்லது ஒரு சிக்கலுக்கு புதிய தொழில்நுட்ப தீர்வை வழங்குகிறது காப்புரிமை ஆனது காப்புரிமை உரிமையாளர்களுக்கு அவர்களின் கண்டுபிடிப்புகளுக்கான பாதுகாப்பை வழங்குகிறது பாதுகாப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வழங்கப்படுகிறது பொதுவாக 20 ஆண்டுகள் இப்போது நமது காப்புரிமைகள் அவசியம் போன்ற கேள்வி மனதில் எழுகிறது ஆம் நிச்சயமாக இது அவசியம் ஏனென்றால் தனிநபர்களின் படைப்பாற்றலை அங்கீகரிப்பதன் மூலமும் சாமானிய மக்களின் நலனுக்காக புதிய சந்தைப்படுத்தக்கூடிய கண்டுபிடிப்புகளைக் கொண்டு வர அவர்களை ஊக்குவிப்பதன் மூலமும் அவர்கள் ஊக்குவிப்புகளையும் வெகுமதிகளையும் வழங்குகிறார்கள் காப்புரிமைகள் மூலம் வழங்கப்படும் பாதுகாப்புகள் காப்புரிமை பாதுகாப்பு என்பது காப்புரிமையின் கீழ் உள்ள கண்டுபிடிப்பை வணிகரீதியாகவோ அல்லது பிற நபர்களால் லாபம் அல்லது வேறு எந்த வணிக வருவாயையும் உருவாக்க பயன்படுத்த முடியாது என்பதைக் குறிக்கிறது உரிமையாளரின் அனுமதியின்றி அதை மீண்டும் உருவாக்கவோ விற்கவோ அல்லது பகிரவோ முடியாது காப்புரிமைகள் வழக்கமாக நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றன மேலும் மூன்றாம் தரப்பினரின் கூற்றுகள் ஏதேனும் பிற்பட்ட கட்டத்தில் சரியானவை எனக் கண்டறியப்பட்டால் நீதிமன்றங்களும் காப்புரிமைகளை ரத்து செய்யலாம் எனவே நான் காப்புரிமைக்கு விண்ணப்பித்தது போல் கண்டறியப்பட்டால் ஆனால் அது நான் செய்த அசல் யோசனை அல்ல ஒருவேளை நான் மற்றவர்களின் யோசனைகளிலிருந்து பகுதிகளை எடுத்திருக்கலாம் அல்லது கண்டுபிடிப்புகள் உங்களுக்குத் தெரிந்திருக்கலாம் பின்னர் நாங்கள் அதை நமது வடிவமைப்பில் இணைத்துள்ளோம் இது காப்புரிமை என நாங்கள் கூறுகிறோம் பின்னர் அது நிராகரிக்கப்படலாம் காப்புரிமை ஆனது காப்புரிமை உரிமையாளர்களுக்கு சில உரிமைகளை வழங்குகிறது எனவே காப்புரிமை பெற்ற கண்டுபிடிப்பை யார் பயன்படுத்தலாம் அல்லது யார் பயன்படுத்தக்கூடாது என்பதை தீர்மானிக்கும் உரிமை அவர்களுக்கு உள்ளது பரஸ்பர ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளின்படி பிற தரப்பினருக்கு அனுமதி வழங்க அல்லது உரிமம் வழங்க உரிமையாளர்களுக்கு உரிமை உண்டு உரிமையாளர்கள் தங்கள் உரிமைகளை மற்ற நபர்களுக்கு விற்க விரும்பினால் விற்கலாம் பின்னர் அவர்கள் காப்புரிமையின் புதிய உரிமையாளராக ஆகலாம் காப்புரிமை காலாவதியானதும் பாதுகாப்பு முடிவடைந்ததும் அது பொது டொமைனில் நுழைய வேண்டும் இது ஆஃப் காப்புரிமை என்றும் அழைக்கப்படுகிறது இதில் காப்புரிமையின் தற்போதைய உரிமையாளர் இனி உரிமையாளராக இருப்பதில்லை பொதுக் களத்தில் உள்ள இந்தக் காப்புரிமைகள் மற்றவர்கள் இந்தக் கண்டுபிடிப்பை முன்னோக்கி நகர்த்துவதற்கும் அதற்குப் புதிய பரிமாணங்களைச் சேர்ப்பதற்கும் அது தொடர்பான ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்கும் அதை மேம்படுத்துவதற்கும் உத்வேகமாகச் செயல்படலாம் இப்போது நமது அன்றாட வாழ்வில் காப்புரிமைகளின் பங்கு என்ன எனவே நாம் பார்ப்பது அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் காப்புரிமை போன்ற தயாரிப்புகளின் வடிவமைப்புகளால் சூழப்பட்டுள்ளது காபியின் வடிவம் மற்றும் வடிவமைப்பைப் போலவே நம் தலைக்கு மேல் கூரையில் உள்ள மின்விசிறிகளின் அடையாளமும் காப்புரிமை பெறலாம் மின்சார விளக்கு விஷயத்தில் எடிசன் மற்றும் ஸ்வான் வைத்திருந்த காப்புரிமை மிகவும் அறியப்படுகிறது மற்றும் ஹோவ் மற்றும் சிங்கர் வைத்திருக்கும் தையல் இயந்திரத்தின் காப்புரிமைகள் மற்றும் ஆப்பிள் வைத்திருக்கும் ஐபோன் காப்புரிமைகள் இவை நம் சுற்றுப்புறங்களில் நாம் மிகவும் சாதாரணமாக பார்க்கும் விஷயங்கள் அனைத்து காப்புரிமை உரிமையாளர்களும் தங்கள் தகவலை பொது களத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதால் இப்போது இது மிகவும் முக்கியமானது மேலும் படைப்பாற்றல் மற்றும் புதுமைகளை மேற்கொள்வதற்கான உத்வேகத்தைப் பெற மற்றவர்கள் இதைப் பயன்படுத்தலாம் இப்போது மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்று அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கும் காப்புரிமை பெற முடியுமா அல்லது சில குறிப்பிட்ட அளவுகோல்களைக் கொண்டிருக்க வேண்டும் கண்டுபிடிப்புக்கு முன் சந்திக்க வேண்டும் அதன்பின்பு காப்புரிமை பெறலாம் மற்றும் காப்புரிமையைப் பாதுகாக்கலாம் எனவே முதலில் அது நடைமுறை பயன்பாட்டில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக அது சில புதுமைகளைக் கொண்டிருக்க வேண்டும் மூன்றாவது புதிய பண்புகள் இருக்க வேண்டும் இது ஏற்கனவே உள்ள அறிவின் ஒரு பகுதியாக இருக்கக் கூடாது பல நாடுகளில் அறிவியல் கோட்பாடுகள் கணித முறைகள் தாவரங்கள் அல்லது விலங்கு வகைகள் இயற்கை பொருட்களின் கண்டுபிடிப்புகள் வணிக முறைகள் மற்றும் மருத்துவ சிகிச்சை முறைகள் பொதுவாக காப்புரிமை பெறவில்லை ஏனெனில் இந்த விவாதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் இது காப்புரிமை பெற்றால் அதை மேம்படுத்த அல்லது விமர்சிக்க மேலும் புதிய குணங்களைச் சேர்க்க முடியாது அடுத்த 20 ஆண்டுகளுக்கு பின் அதில் முன்னேற்றம் தொடங்கும் எனவே புதிய பதிப்புகள் போன்றவை இந்த வகையான விஷயங்களில் கூடிய விரைவில் வெளிவர வேண்டும் இதனால் சமூகத்தில் உள்ள பெரிய பொதுமக்களின் அதிக வளர்ச்சிக்கு இது சிறந்தது எனவே இவை பொதுவாக காப்புரிமை பெறாது அடுத்து டிரேட் மார்க் பற்றி விவாதிப்போம் டிரேட் மார்க் என்பது ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட சில பொருட்கள் அல்லது சேவைகளை அடையாளம் காணும் தனித்துவமான வடிவமைப்பு ஆகும் எனவே டிரேட் மார்க் என்பது ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட அல்லது வழங்கப்படும் சில பொருட்கள் அல்லது சேவைகளை அடையாளம் காணும் தனித்துவமான வடிவமைப்பு ஆகும் இது நீங்கள் பெறும் முத்திரை போன்றது நெசவாளர்கள் அல்லது கைவினைஞர்கள் தங்கள் கையொப்பங்கள் அல்லது அவர்களின் கலைப் படைப்புகளில் குறிப்புகளைக் குறிக்கும் பண்டைய காலங்களில் அதன் தோற்றம் அறியப்படுகிறது நான் தயாரித்தது போன்ற ஒரு வகையான முத்திரையை உங்களுக்கு வழங்குகிறது தற்போதைய சூழ்நிலையில் இந்த குறியீடுகள் டிரேட் மார்க்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு தனித்துவமான டிரேட் மார்க் ஆல் குறிப்பிடப்பட்டுள்ள அதன் வெளிப்படையான பண்புகள் மற்றும் தரம் அவர்களின் தேவைகளைப் பூர்த்திசெய்கிறதா என்பதன் அடிப்படையில் ஒரு தயாரிப்பு அல்லது சேவையைக் கண்டறிந்து வாங்குவதற்கு இது நுகர்வோருக்கு உதவுகிறது எனவே குணங்களைப் பற்றி டிரேட் மார்க் ஆல் கூறப்படுவது போல் அது தயாரிப்பு மற்றும் அனைத்தின் தன்மையாக இருக்கலாம் எனவே இது ஒரு உறுதி டிரேட் மார்க் என்பது அந்தத் தரம் மற்றும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் தன்மை ஆகியவற்றின் உத்தரவாதமாகும் எனவே அந்த டிரேட் மார்க்யின் அடிப்படையில் ஒரு பொருளைக் கண்டறிந்து வாங்குவதற்கு வாடிக்கையாளருக்கு உதவுகிறது இப்போது டிரேட் மார்க்யின் நோக்கம் என்ன டிரேட் மார்க்ஸ் இந்த டிரேட் மார்க்களை வைத்திருக்கும் நபர்கள் பிறர் பொருட்களையும் சேவைகளையும் அடையாளம் காண உதவுவதற்கும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட கட்டணத்திற்குப் பதிலாக இதைப் பயன்படுத்த மற்றவர்களை அனுமதிப்பதற்கும் இவற்றைப் பயன்படுத்துவதற்கான உரிமையைக் கொண்டிருப்பதை டிரேட் மார்க்ஸ் உறுதி செய்கின்றன ஒரு பரந்த பொருளில் டிரேட் மார்க்ஸ் நிறுவனங்களை உலகளவில் தங்கள் உரிமையாளர்களுக்கு அங்கீகாரம் மற்றும் நிதி லாபத்துடன் வெகுமதி அளிப்பதன் மூலம் ஊக்குவிக்கின்றன எனவே நீங்கள் எப்போதும் ஒரு டிரேட் மார்க்யுடன் சென்றால் வெளிப்படையாக நாம் உரிமையாளர்களுக்கு அங்கீகாரம் வழங்குகிறோம் மேலும் அது நிதி லாபத்தைக் கொண்டுவருகிறது இவ்வாறு டிரேட் மார்க்ஸ் ஒருவரின் தனிப்பட்ட சொத்துக்களைப் பாதுகாக்கின்றன பிறரால் நகலெடுக்கப்பட்டு கள்ளப் பொருட்களைத் தயாரிப்பதற்காகப் பயன்படுவதை தடுக்கும் எனவே போலி பொருட்கள் போன்றவை எனவே எங்களிடம் டிரேட் மார்க் இருந்தால் இது போன்ற விஷயங்களை உருவாக்குவதற்கு மற்றவர்களை கட்டுப்படுத்துகிறது மற்றும் உள்நாட்டில் இதை உருவாக்குவதன் மூலம் விற்க முற்படும்போது இது டிரேட் மார்க்யை வைத்திருக்கும் அசல் நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது மோசமான தரமாக இருக்கலாம் டிரேட் மார்க்யாக எதையெல்லாம் பதிவு செய்யலாம் என்பதை இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே டிரேட் மார்க் என்பது வார்த்தைகள் எழுத்துக்கள் மற்றும் எண்களின் கலவையாக இருக்கலாம் அவை வரைபடங்கள் சின்னங்கள் அல்லது 3 பரிமாண அடையாளங்களைக் கொண்டிருக்கலாம் பொருட்களின் பேக்கேஜிங்கின் வடிவம் மற்றும் அடையாளம் போன்றவை அது ஹாலோகிராம்களாக இருக்கலாம் அது இயக்கங்கள் வண்ணங்கள் மற்றும் ஒலி வாசனை அல்லது சோதனை போன்ற கண்ணுக்கு தெரியாத அறிகுறிகளாக இருக்கலாம் எனவே இவை ஐஎஸ்ஓ சான்றிதழ்கள் போன்ற வேறுபட்ட விஷயங்களாக இருக்கலாம் அவை டிரேட் மார்க்களாகப் பதிவு செய்யப்படலாம் எனவே டிரேட் மார்க்குகளின் வேறு சில வகைகள் யாவை கூட்டு குறியீடுகள் இது ஒரு சங்கத்திற்கு சொந்தமானது அதன் உறுப்பினர்கள் அவற்றை கூட்டாக பயன்படுத்துகின்றனர் இத்தகைய சங்கங்கள் கணக்காளர்கள் பொறியாளர்கள் அல்லது கட்டிடக் கலைஞர்கள் போன்ற தொழில் வல்லுநர்களைப் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் எனவே ஒவ்வொருவருக்கும் அவர்களின் சொந்த சின்னம் உள்ளது இது சில விஷயங்கள் மற்றும் சில மதிப்புகள் குறிப்பிட்ட பார்வை பணி ஆகியவற்றைப் பற்றி பேசுகிறது மேலும் இது அந்த படம் அல்லது டிரேட் மார்க்யால் குறிப்பிடப்படுகிறது மேலும் கொடுக்கப்பட்ட டிரேட் மார்க்யின் அடிப்படையில் இந்த நிறுவனங்களிலிருந்து என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்பதை வாடிக்கையாளர்களின் மனதில் தெளிவாக வரையறுக்கிறது அடுத்த முக்கியமான கேள்வி என்னவென்றால் டிரேட் மார்க்களுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் டிரேட் மார்க்யை பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் பொருத்தமான தேசிய அல்லது பிராந்திய டிரேட் மார்க் அலுவலகத்தில் நிரப்பப்பட வேண்டும் 3 பரிமாண அம்சங்களை உருவாக்கும் வண்ணங்கள் உட்பட பதிவுக்காக தாக்கல் செய்யப்பட்ட அடையாளத்தின் தெளிவான மறுஉருவாக்கம் விண்ணப்பத்தில் இருக்க வேண்டும் இறுதியாக மற்றொரு டிரேட் மார்க் உரிமையாளருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட உரிமைகளைப் போலவே விண்ணப்பித்த உரிமையும் இருக்க முடியாது எனவே ஒரு டிரேட் மார்க்யை வழங்குவதற்கு முன் நிறைய குறுக்கு சோதனைகள் செய்யப்படுகின்றன இவை ஏற்கனவே மற்றொன்றுக்கு வழங்கப்பட்ட டிரேட் மார்க்யுடன் ஒன்றுடன் ஒன்று சேரவில்லையா என்பது போன்ற சோதனைகள் காணப்படுவது உங்களுக்குத் தெரியும் அடுத்து தொழில்துறை வடிவமைப்பு பற்றி பேசுவோம் தொழில்துறை வடிவமைப்பு ஒரு கட்டுரையின் அலங்கார அல்லது அழகியல் அம்சத்தைப் பற்றி பேசுகிறது வடிவமைப்பு கட்டுரையின் வடிவம் வடிவம் அளவு நிறம் அல்லது 2 பரிமாண அம்சங்களைக் கொண்டுள்ளது தொழில்துறை வடிவமைப்புகள் பல்வேறு வகையான பொருட்கள் மற்றும் கைவினைப்பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன இந்தத் தயாரிப்புகளில் மருத்துவ உபகரணங்கள் கைக்கடிகாரங்கள் ஆடம்பரப் பொருட்கள் நகைகள் மின்சாதனப் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜவுளி வடிவமைப்பு ஆடம்பரப் பொருட்கள் போன்றவை இருக்கலாம் எனவே தொழில்துறை வடிவமைப்பு ஒரு கட்டுரையின் அலங்கார அல்லது அழகியல் அம்சத்தில் முக்கியமாக கவனம் செலுத்துகிறது எவையெல்லாம் தொழில்துறை வடிவமைப்பைப் போல பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது புதியதாக இருக்க வேண்டும் இது ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட வடிவமைப்பிலிருந்து வேறுபட்டு செயல்படாமல் இருக்க வேண்டும் எனவே தொழில்துறை வடிவமைப்பின் கீழ் நாம் தொழில்நுட்ப அம்சங்களை பாதுகாக்க முடியாது நாம் காப்புரிமையின் கீழ் மட்டுமே இருக்க முடியும் எனவே நாம் ஏன் இந்த சிறந்த விஷயங்களைப் பற்றி விவாதிக்கிறோம் சில சமயங்களில் நம்மால் நிபந்தனையை வழங்க முடியாது சில சமயங்களில் காப்புரிமை அல்லது டிரேட் மார்க்க்கு தாக்கல் செய்ய வேண்டுமா அல்லது தொழில்துறை வடிவமைப்பு அல்லது பதிப்புரிமை போன்றவற்றைப் பற்றி உங்களுக்குத் தெரியுமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது இவை மிகவும் ஒன்றுடன் ஒன்று கருத்துகளாக இருக்கலாம் மேலும் சில நேர்த்தியான நூல்கள் நேர்த்தியான கோடுகள் இருந்தால் இது நடந்தால் நீங்கள் இதற்குச் செல்லுங்கள் என்று வரையறுக்கும்போது அதைப் பற்றி நாம் குழப்பமடைகிறோம் அத்தகைய ஒரு விஷயம் என்னவென்றால் தொழில்துறை வடிவமைப்பின் இந்த செயல்படாத அம்சம் வடிவமைப்புகளில் தொழில்நுட்ப அம்சங்களைப் பாதுகாக்க முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்கள் காப்புரிமையின் கீழ் மட்டுமே இருக்க முடியும் பிறகு தொழில்துறை வடிவமைப்புகளை ஏன் பாதுகாக்க வேண்டும் வடிவமைப்புகள் ஒரு பொருளை கவர்ந்திழுக்கும் மற்றும் அதன் சந்தைத்தன்மையை அதிகரிக்கின்றன எனவே அது பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு தொழில்துறை வடிவமைப்பு பாதுகாக்கப்படும் போது ஒரு தனிநபராகவோ அல்லது நிறுவனமாகவோ இருக்கக்கூடிய உரிமையாளருக்கு வடிவமைப்பை மற்றவர்கள் அங்கீகரிக்காமல் பின்பற்றுவதற்கு எதிராக பிரத்யேக உரிமை உறுதி செய்யப்படுகிறது முதலீட்டில் நியாயமான வருமானத்தை உறுதிசெய்ய இது உரிமையாளர்களுக்கு உதவுகிறது இது நியாயமான போட்டி மற்றும் நேர்மையான வர்த்தக நடைமுறைகளை ஊக்குவிக்கிறது மக்கள் தங்கள் வடிவமைப்புகள் திருடப்படாது என்று உறுதியளிப்பதால் படைப்பாற்றலை ஊக்குவிக்க இது உதவுகிறது எனவே பொருட்கள் திருடப்படுமோ என்ற அச்சத்தில் நாம் இருந்தால் நம் கருத்துக்களை அதன் முழு வடிவில் வெளிப்படுத்த முடியாமல் போகலாம் ஆனால் இந்த படைப்பாற்றல் மற்றும் இந்த அழகியல் அம்சங்கள் மற்றும் இந்த விஷயங்களின் மதிப்பை அதிகரிக்கும் சிறிய விஷயங்களின் பாதுகாப்பிற்காக கொடுக்கப்பட்டால் அது படைப்பாற்றலை மேலும் மேம்படுத்த உதவுகிறது அடுத்து அனைத்து தொழில்துறை வடிவமைப்புகளும் பாதுகாக்கப்படலாம் எனவே அந்த வடிவமைப்புகள் புதுமையின் கூறுகளைக் கொண்டுள்ளன இங்கு புதியது அதாவது அவை ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட வடிவமைப்புகளைப் போல இருக்கக்கூடாது பொதுவாக வழங்கப்படும் கால பாதுகாப்பு பொதுவாக 5 ஆண்டுகளுக்கு பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் 15 ஆண்டுகள் வரை மேலும் புதுப்பிக்க வாய்ப்பு உள்ளது அடுத்து புவியியல் குறிகாட்டிகளைப் பற்றி விவாதிப்போம் புவியியல் குறிகாட்டிகள் என்பது ஒரு குறிப்பிட்ட யோசனை குறிப்பிட்ட பகுதி அல்லது குறிப்பிட்ட இடத்திற்குச் சொந்தமானது இது பொருட்களை வடிவமைக்கப் பயன்படுத்தப்படும் அடையாளங்களைப் பற்றியது அதைப் பற்றிய விவரங்களைப் பேசுவோம் காபி டிரேட் மார்க்குகளிலிருந்து இது எவ்வாறு வேறுபடுகிறது என்பதைப் பற்றி விவாதிக்க முயற்சிப்போம் அடுத்த வகுப்பில் பதிப்புரிமைகள் மற்றும் உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பின் விவரங்களைப் பற்றி விவாதிப்போம்